மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் சி பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் ரவிச்சந்திரன் நான் உங்களுக்கு பாடத்திட்டத்தை வழங்குகிறேன் நாம் இந்த பாடத்திட்டத்தின் இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் பின்னர் இந்த வாரம் கடைசி இரண்டு விரிவுரைகள் உள்ளன பின்னர் கடந்த இரண்டு விரிவுரைகளில் மோதல் தீர்க்கும் திறன்களிலிருந்து தொடர்ச்சியைக் கொண்டிருப்போம் என்று நினைத்தேன் மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மோதல்களைத் தீர்க்கும் திறன்களுடன் தொடர்ந்து மன அழுத்தத்தை தொடர்புபடுத்துதல் தவிர அடுத்த இரண்டு விரிவுரைகளில் நாம் மன அழுத்தத்தைப் பார்ப்போம் பின்னர் நாம் உண்மையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் ஆளுமையை வளர்ப்பதற்கும் மென்மையான திறன்களை வளர்ப்பதற்கும் நாம் மன அழுத்தத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நாம் செய்ததை விரைவாக மீண்டும் பெற விரும்புகிறேன் கடந்த சொற்பொழிவில் மோதல்களைத் தீர்ப்பதற்கான பிற வழிகளைப் பற்றி விவாதித்தேன் முந்தையவற்றில் மோதல்களைத் தீர்ப்பதற்கான பொதுவான வழிகளைப் பற்றி நான் பேசியுள்ளேன் குறிப்பாக நான் பேசிய மற்றொரு வழி தீர்வை கோருவதற்குப் பதிலாக வலியுறுத்தப்பட்ட தேவையைப் பற்றி பின்னர் நான் தனிப்பட்ட மற்றும் உள் குழு மோதல்களின் வகைகளைப் பற்றியும் பேசினேன் எல்லாவற்றிலும் கடினமானது தனிப்பட்ட பிணைப்பு என்ற உண்மையை நான் வலியுறுத்தினேன் உள்ளுக்குள் இருக்கும் மோதல்களை வெல்வது மிகவும் கடினம் அவற்றைத் தீர்ப்பது கடினம் பின்னர் நாம் ஏன் மோதல்களை எதிர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பதைப் பற்றி விவாதித்தேன் நீங்கள் ஏன் மோதலை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் பின்னர் நான் பரிந்துரைத்தது என்னவென்றால் என்னவென்றால் மோதலுக்கு இந்த நேர்மறையான முன்னோக்கை நாம் உருவாக்க முடிந்தால் எனவே உயர் மட்ட உற்பத்தித்திறனுக்கு இது உண்மையில் அவசியம் என்பதை நீங்கள் உணருவீர்கள் இது உறவுகளில் நெருக்கத்தை எளிதாக்குகிறது பின்னர் அது உங்களுக்கு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இப்போது சில தீர்க்கும் வகைகளை பற்றி மிக விரைவான விவாதத்தை நாங்கள் நடத்தினோம் தவிர்ப்பது இடமளிப்பது தாக்குதல் ஒத்துழைப்பு போட்டி மற்றும் பின்னர் சமரசம் செய்தல் போன்றவை சிறந்த ஒன்று நிச்சயமாக நீங்கள் ஒத்துழைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது ஒருவேளை சிறந்த ஒன்றாகும் மேலும் நான் சொன்னேன் சூழ்நிலையைப் பொறுத்து சில நேரங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகள் மற்றும் பின்னர் நட்பைப் பொறுத்தவரை சில சமயங்களில் மோதல் தீர்க்கப்படுவதற்காக நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் இறுதியில் நீங்கள் மோதல்களைத் தீர்ப்பதில் நிபுணராக மாற முயற்சிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் மோதல்களை தழுவி உங்கள் திறன்களைச் சோதிக்கவும் பின்னர் அவற்றைத் தீர்க்கவும் முயற்சி செய்யுமாறு நான் பரிந்துரைத்தேன் மோதல்கள் இறுதியாக உங்கள் ஆளுமை மற்றும் மோதல்களை வலுப்படுத்த மறைக்கப்பட்ட வாய்ப்புகளாகும் இணக்கமான உறவுகளை வளர்க்க உங்களுக்கு உதவுவதற்காக இந்த 2 அம்சங்களும் உண்மையில் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு முக்கியமானவை உங்கள் முதலாளி உங்களிடம் ஒரு சிறந்த தரத்தைத் தேடுகிறாரானால் அந்த தரத்திற்கு மட்டுமே அவர் உங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க முடியும் வேலைக்கு உங்களைத் தேர்ந்தெடுப்பதன் அடிப்படையில் அது மோதல் தீர்க்கும் திறன்களாக இருக்கலாம் இப்போது அதனுடன் நீங்கள் மோதல் தீர்ப்பதில் சிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிக வேலை அல்லது கூடுதல் வேலை வழங்கப்படும் போதோ அல்லது உங்களுக்கு புதிய வகையான வேலை வழங்கப்படும் போதோ நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டீர்கள் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார் எனவே மன அழுத்தத்தை சமாளிக்க உங்களுக்கு சில மென்மையான திறன்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார் எனவே இதிலும் அடுத்ததிலும் முதலில் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதைச் சமாளிக்க முயற்சிப்போம் இப்போது மன அழுத்தத்தைப் பற்றிய ஒரு வகையான சுய விழிப்புணர்வை நோக்கி பலர் ஓ எனக்கு மன அழுத்தம் இல்லை சிலர் தான் மிகவும் மன அழுத்தத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் சிலர் கேட்கிறார்கள் மன அழுத்தம் என்றால் என்ன ஒருவேளை நான் ஓரளவு மன அழுத்தத்தில் இருக்கலாம் ஆனால் அதைப் பற்றி எனக்கு உறுதியாகத் தெரியவில்லை இப்போது நான் உங்களிடம் சில கேள்விகளைக் கேட்கிறேன் பின்னர் நீங்கள் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன் மேலும் உங்கள் பதிலைப் பொறுத்து இடைவெளியை நீங்கள் கவனிக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு எத்தனை முறை இந்த வகையான அறிகுறிகள் உள்ளன மற்றும் பின்னர் பின்னர் நீங்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா குறைந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா அல்லது அவ்வளவு மன அழுத்தத்தில் இல்லையா என்பதை உங்களால் அளவிட முடியும் இப்போது மன அழுத்தத்தைப் பற்றிய சுய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கேள்விகள் யாவை இப்போது சில கேள்விகளைப் பாருங்கள் என்னிடம் இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படவில்லை ஆனால் சில பொதுவான கேள்விகள் பின்வருமாறு நீங்கள் மற்றவர்களிடம் எரிச்சலடைகிறீர்களா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சிலநேரங்களில் காரணமே இல்லாமல் நீங்கள் காலையில் எழுந்து பின்னர் நீங்கள் சந்திக்கும் முதல் நபர் அவரை அல்லது அவளை வெறுக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் எரிச்சலடைகிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த நபரை எரிச்சலடையச் செய்கிறீர்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஆச்சரியப்படுகிறார்கள் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படுகிறதா எனவே தலைவலி எப்போதாவது எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது அது ஒரு சாதாரண ஒன்றாகும் ஆனால் பின்னர் உங்களுக்கு தலைவலி ஏற்படுகிறதா பின்னர் இந்த பிளவுபட்ட தலைவலி உங்களுக்கு ஏற்படுகிறதா சில நேரங்களில் நீங்கள் அது மிகவும் கடினமாக இருப்பதைக் காண்கிறீர்கள் பின்னர் உங்களால் விஷயங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் திடீரென்று உங்கள் எடையைக் குறைக்கிறீர்களா அல்லது உங்கள் எடையை அதிகரிக்கிறீர்களா மேலும் இவை இரண்டும் உங்கள் உணவுப் பழக்கத்துடன் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளன திடீரென்று நீங்கள் அதிகமாக சாப்பிடத் தொடங்குகிறீர்கள் அதாவது நீங்கள் காட்டுத்தனமாக அதிகமாக சாப்பிடத் தொடங்குகிறீர்கள் அல்லது திடீரென்று நீங்கள் சாப்பிடுவதில் ஆர்வத்தை முற்றிலும் இழக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சாப்பிடுவதைத் தவிர்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் குறைந்தபட்சம் சாப்பிடுகிறீர்கள் அல்லது ஜங்க் ஃபுட் என்று அழைக்கப்படுவதை சாப்பிடுகிறீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கிறீர்கள் பிறகு உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் ஏற்படுகிறதா நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறீர்களா பின்னர் நீங்கள் நோய்வாய்ப்பட்டாலும் குணமடைய நேரம் எடுக்கும் நபர் நீங்கள்தானா நீங்கள் எல்லா நேரத்திலும் படுக்கையில் இருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை பின்னர் நீங்கள் வெளியே வந்தாலும் நீங்கள் சோர்வாக உணர்கிறீர்கள் பின்னர் நீங்கள் உற்சாகமான ஆற்றலுடன் திரும்பிச் செல்ல முடியாது என்று உணர்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் மக்களைப் பார்த்து கத்துகிறீர்களா பின்னர் நீங்கள் இரவில் நன்றாக தூங்குகிறீர்களா இரவில் தூங்குவதில் உங்களுக்கு உங்களுக்கு சிக்கல் உள்ளதா நீங்கள் திடீரென்று ஒரு கனவால் அல்லது ஒருவித குழப்பமான எண்ணத்தால் எழுந்திருக்கிறீர்களா பின்னர் உங்களால் தூங்க முடியவில்லை அல்லது மோசமான சூழ்நிலை உங்களுக்கு சிக்கல் உள்ளது நீங்கள் உங்களால் முடிந்தவரை முயற்சித்தாலும் நீங்கள் சுற்றுப்புறத்தை மாற்றினாலும் கூட மிகவும் ஆழமான தூக்கத்திற்குள் உங்களால் செல்லமுடியவில்லை அது தொந்தரவு இடையூறு கொண்ட தூக்கம் எனவே நீங்கள் சிக்கலை எதிர்கொள்கிறீர்களா நீங்கள் அடிக்கடி சாவிகளை இழக்கும் அல்லது தவறாக வைத்து விட்டு பின் சாவிகளைத் தேடும் நபராக இருக்கிறீர்களா பேனாக்கள் எடுத்துக்காட்டாக பெரும்பாலும் பேனாக்கள் இழக்கப்படுகின்றன இந்த நாட்களில் கைபேசிகள் நீங்கள் உங்கள் கைபேசிகளை தவறாக வேறெங்கோ வேறெங்கோ வைக்கிறீர்களா அல்லது அடிக்கடி உங்கள் கைபேசியை இழக்கிறீர்களா அவர்கள் முதலாவதாக வாங்கிய கைபேசியை பத்து ஆண்டுகளாக வைத்திருக்கும் மக்களும் இருக்கிறார்கள் வேறு சிலரும் உள்ளனர் நிச்சயமாக அவர்கள் அதை காலவண்ணத்திற்கு ஏற்ப மாற்றுகிறார்கள் ஆனால் கைபேசிகளை இழப்பதால் அதை மாற்றுபவர்களும் உள்ளனர் எனவே நீங்கள் அப்படிப்பட்டவரா பின்னர் பொதுவாக நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லையா பெரும்பாலும் நீங்கள் மக்கள் மீது ஆர்வத்தை இழக்கிறீர்கள் சில நேரங்களில் சிலரைச் சந்திக்க பயப்படுகிறீர்களா இவ்வளவு மின்னஞ்சல்கள் பல தொலைபேசி அழைப்புகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் எரிச்சலடைகிறீர்களா ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய பல வேலைகள் பின்னர் யாராவது உங்களை ஒரு கடைக்கு அழைக்கும்போது நீங்கள் அடிக்கடி மனச்சோர்வடைகிறீர்களா யாராவது விருந்துக்கு அழைக்கிறார்கள் நான் இந்த விருந்துக்கு வந்து ரசிக்கக் கூடிய மனநிலையில் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே நீங்கள் அடிக்கடி மனச்சோர்வடைகிறீர்களா பெரும்பாலான கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆம் என்றால் மற்றும் அதிர்வெண்ணைப் பொறுத்து இருந்தால் அதிக அதிர்வெண் நடுத்தர அதிர்வெண் குறைந்த அதிர்வெண் நீங்கள் உண்மையில் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் பின்னர் நான் கேள்விகளைக் கேட்ட சில வழிகளில் நீங்கள் எவ்வளவு அடிக்கடி நடந்துகொள்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து நீங்கள் இப்போது தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அதிக மன அழுத்தம் மிதமான மன அழுத்தம் அல்லது குறைந்த மன அழுத்தம் இப்போது நீங்கள் என்னிடம் கேட்டால் சில சந்தேகங்களைத் தீர்க்க முயற்சிப்பேன் நாம் அனைவரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோமா ஆம் நிச்சயமாக நான் இதைப் பற்றி மேலும் பேசப் போகிறேன் ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன்பு இந்த மன அழுத்தம் என்றால் என்றால் என்ன மன அழுத்தம் என்பது மன அழுத்தம் மன ரீதியாக நீங்கள் நிறைய அழுத்தத்தை உணர்கிறீர்கள் இது உணர்ச்சிகரமான கவலை நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் இறுக்கமாக உணர்கிறீர்கள் பின்னர் உடல் ரீதியாக இந்த மன அழுத்தம் உங்களைத் தாக்கும்போது அது ஒரு வகையான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இப்போது அனைத்தும் சூழ்நிலை கோரிக்கைகளுக்கு இடையிலான சமநிலையின்மையால் ஏற்படுகின்றன அதாவது சூழலிலிருந்தும் அதை கையாளும் தனிநபரின் திறனிலிருந்தும் உங்களுக்கு கோரிக்கைகள் வருகின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்க்கப்பட்ட முறையில் பதிலளிக்குமாறு கேட்கும் கோரிக்கைகளை உங்களால் சமாளிக்க முடியவில்லை பின்னர் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறீர்கள் மன அழுத்தத்தைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழியைப் பாருங்கள் மன அழுத்தம் என்றால் என்ன ஒரு மணி நேரத்தில் நீங்கள் விமான நிலையத்தை அடைய வேண்டிய சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே கிடைத்துள்ளது ஆனால் அதற்கு முன் உங்கள் அலுவலகத்தில் உள்ள 50 கோப்புகளில் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் 10 பேரிடம் பேச வேண்டும் நீங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டும் மற்றும் பணியைச் செய்த சிலர் உள்ளனர் அவர்கள் பணியை முடிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் பின்னர் அவற்றில் சிலவற்றில் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் பின்னர் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரி கடைசி நிமிடத்தில் நீங்கள் அவை அனைத்தையும் முடித்துவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் காரில் இருக்கிறீர்கள் நீ செல்கிறீர்கள் ஆனால் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் நீங்கள் விமான நிலையத்தை அடையக்கூடிய வேகத்திற்கு ஏற்ப கார் செல்லவில்லை எனவே அது மிகவும் மெதுவாக நகர்கிறது நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கிறீர்கள் நீங்கள் விமான நிலையத்தை அடையவிருக்கும் போது உங்கள் மனைவியிடமிருந்து பீதியுடன் கூடிய அழைப்பு வருகிறது அவள் உடல்நிலை சரியில்லை என்றும் அவளுடன் மருத்துவமனைக்குச் செல்ல உங்களுக்கு சிறிது நேரம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் அவள் கூறுகிறாள் ஏனென்றால் அவள் ஒரு புதிய இடத்தில் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அவர்கள் பேசும் மொழி அவளுக்குத் தெரியாது பின்னர் நீங்கள் உடன் வர வேண்டும் பின்னர் மருத்துவரிடம் பேச வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் அவள் மருத்துவமனைக்குச் செல்ல பயப்படுகிறாள் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த முக்கியமான பயணத்தை நீங்கள் இழப்பீர்களா நீங்கள் சென்று உங்கள் மனைவியை பார்ப்பீர்களா இதை நிர்வகித்துக் கொண்டே விமானத்தை உங்களால் பிடிக்க முடியுமா எனவே இந்த விஷயங்கள் அனைத்துக்கும் தீர்வுகள் உள்ளன எடுத்துக்காட்டாக உங்கள் மனைவிக்கு நெருக்கமான ஒருவரை அவளுக்கு உதவ நீங்கள் நியமிக்கலாம் வேகமாகச் செல்வதன் மூலம் விமானத்தைப் பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது நிர்வகிக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் மனம் குறிப்பாக அழைப்பு வரும்போது சிந்திக்காது மற்றும் மருத்துவமனைக்குச் செல்ல உங்கள் இருப்பு தேவை என்று கூறி போது பின்னர் நீங்கள் இங்கு செல்ல வேண்டும் நீங்கள் ஒரு உணர்ச்சி சங்கடத்தில் இருக்கிறீர்கள் மன அழுத்தம் பின்னர் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே அது மன அழுத்தமான சூழ்நிலை இப்போது வெவ்வேறு நபர்கள் பல்வேறு வகையான மன அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் இன்னும் சில கேள்விகளைக் கேட்போம் நீங்கள் கேட்கும் முதல் கேள்வி என்னவென்றால் மனிதர்கள் மட்டுமே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா மனிதர்கள் மட்டுமே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா உதாரணமாக தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆம் நிச்சயமாக தாவரங்கள் கூட மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன விதைகள் விதைக்கப்பட்டு பின்னர் மேற்பரப்பு நீர் சரியாக ஊற்றப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அல்லது தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆனால் பின்னர் யாரோ சில கற்கள் அல்லது ஏதாவது வைக்க விதை வளர முடியாமல் போகிறது இது மன அழுத்தத்தில் உள்ளது இப்போது போதுமான சூரிய ஒளி இல்லை போதுமான தண்ணீர் ஊற்றப்படவில்லை போதுமான உரம் கொடுக்கப்படவில்லை எனவே நீங்கள் தாவரத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் எனவே சில தாவரங்கள் துளிர் விடுகின்றன பின்னர் அவை உயிர்வாழ்கின்றன ஆனால் சில தாவரங்கள் இறந்துவிடுகின்றன இலைகள் வாடி அவற்றின் வீரியத்தை இழக்கின்றன அவை வளரவில்லை அவை கீழே விழுகின்றன இப்போது தாவரங்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன ஆனால் விலங்குகள் பற்றி என்ன பறவைகள் பற்றி என்ன ஆம் அனைத்து உயிரினங்களையும் தாக்கும் ஒரு வகையான வெளிப்புற தூண்டுதல்கள் இருக்கும்போதெல்லாம் பின்னர் அவர்கள் அதற்கு பதிலளிக்க சவால் விடப்படுகின்றன எனவே அவை மன அழுத்தத்தில் உள்ளன ஒரு சிறிய விஷயம் கூட நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சியைப் பிடிக்கும்போது அல்லது சிறிய குழந்தைகள் அவற்றைப் பிடித்து விளையாட முயற்சிக்கும்போது கூட அந்த பட்டாம்பூச்சி மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளது நீங்கள் அதை விட்டுவிடுவீர்களா அதன் பிறகு அது வாழுமா என்று அது யோசிக்கிறது பட்டாம்பூச்சியின் இறக்கைகளை நீங்கள் கெடுத்துவிடுவீர்களா அதனால் அது பறப்பதற்கான ஆற்றலை இழக்கிறது நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் அது மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளது உதாரணமாக குதிரை சவாரி போன்ற ஒரு எளிய விளையாட்டிலும் கூட குதிரை மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளது ஒருவேளை அது சோர்வாக இருக்கலாம் ஆனால் குதிரை வேகமாக ஓடி பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அது வேகமாக ஓடாமல் மற்றும் பந்தயத்தில் வெற்றி பெறாமல் இருந்தால் நீங்கள் அதை உதைப்பீர்கள் என்று அதுக்கு தெரியும் நீங்கள் உதைக்கப் போகிறீர்கள் எனவே அதைப் பெற அது பயப்படுகிறது நீங்கள் உடல் அழுத்தத்தைக் கொடுக்கப் போகிறீர்கள் அது மன அழுத்தத்தில் உள்ளது பசுவை பால் கறப்பது போன்ற மற்றொரு எளிய செயல்பாட்டைப் பாருங்கள் பசுவும் மன அழுத்தத்தில் உள்ளது பசு ஏன் மன அழுத்தத்தில் உள்ளது ஏனென்றால் நீங்கள் எல்லா பாலையும் வெளியே எடுத்தால் அது கன்றுக்குட்டிக்கு என்ன கொடுக்கும் என்று அது நினைக்கிறது எனவே நீங்கள் அந்த வழியில் பார்த்தால் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து தாவரங்களும் அனைத்து விலங்குகளும் அழுத்தம் மற்றும் சூழலிலிருந்து அவர்கள் பெறும் தூண்டுதலை பொறுத்து அவை மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன இப்போது மற்றொரு கேள்விக்கு வருவோம் மன அழுத்தத்தைப் பற்றி ஒரு தவறான கருத்து உள்ளது மக்கள் என்னிடம் இந்தக் கேள்வியைக் கேட்கிறார்கள் சில வகையான மனிதர்கள் மட்டுமே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா குறிப்பாக பிரபலமான உளவியல் வகைகளும் உள்ளன அவை நிர்வாகத்தில் மிகவும் விவாதிக்கப்படுகின்றன வகை ஏ வகை பி மற்றும் வகை ஏபி ஆளுமைகள் உள்ளன எனவே வகை ஏ என்பது மிகவும் ஆக்ரோஷமானது விஷயங்களை விரும்புகிறது பின்னர் பல விஷயங்களை விரைவாக அடைய விரும்புகிறது எனவே எல்லா நேரங்களிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் வகை ஏ நபர் என்று ஒரு வகையான சிந்தனை உள்ளது அதற்கு மாறாக வகை பி நபர் பொதுவாக நிதானமாக இருக்கிறார் லேட் பேக் வகை மிகவும் பொறுமையான அந்த சகிப்புத்தன்மை வகை மற்றும் வகை பி நபருக்கு எந்த மன அழுத்தமும் இல்லை அல்லது அவ்வளவு இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏபி வகை சாதனையாளர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மன அழுத்தத்துடன் அல்ல ஏபி வகை நபர் வேலை மற்றும் வாழ்க்கை குடும்பத்துடன் அலுவலக வேலையையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதைக் கற்றுக் கொண்டுள்ளார் எனவே இந்த வகை ஏபி நபர் கிட்டத்தட்ட எந்த மன அழுத்தத்தையும் பெறவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் இப்போது நான் கூறுவேன் நீங்கள் நம்பக்கூடாது பின்னர் நீங்கள் சிந்திக்கக்கூடாது நீங்கள் ஒரு வகை ஏ நபராக இருந்தாலும் அல்லது வகை பி நபராக இருந்தாலும் அல்லது வகை ஏபி நபராக இருந்தாலும் சரி இப்போது சில நேரங்களில் அவர்கள் இது இரத்தக் குழுவுடன் தொடர்புடையது என்று கூறுகிறார்கள் பின்னர் உங்களுக்கு எந்த வகையான இரத்தக் குழு உள்ளது என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் பின்னர் அதை அதனுடன் இணைக்கலாம் ஏ வகை இரத்தக் குழு மிகவும் சோம்பேறியாகவும் மிகவும் அமைதியாகவும் மிகவும் நிதானமாகவும் எதுவும் செய்யாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பின்னர் பி நபர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அதிக ஆற்றலுடனும் அதிக சாதனையுடனும் இருக்கிறார்கள் எனவே பின்வருமாறு கூறப்பட்டதில் சில பொருள் இருக்கலாம் என்றாலும் ஒருவேளை வகை A நபர் தான் அதைப் பெறுவார் நாம் அதை இந்த வழியில் எடுக்க வேண்டும் ஒருவேளை மிகவும் ஆக்ரோஷமான நபர் குறுகிய காலத்தில் விஷயங்களை அடைவதில் அதிக ஆர்வம் கொண்டவர் கொண்டவர் மற்றவர்களை விட அதிக மன அழுத்தத்தைப் பெற வாய்ப்புள்ளது ஆனால் நான் அப்படிச் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அதை நம்ப வேண்டும் ஏனென்றால் இன்றைய சூழலில் நாம் பல விஷயங்களால் முற்றிலும் தாக்கப்படுகிறோம் உதாரணமாக நீங்கள் மின்னஞ்சல்களைப் பெறும் தகவல் சுமையை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய கடிதங்கள் தொலைபேசி அழைப்புகள் வந்து உங்களை தொந்தரவு செய்கின்றன உங்களுக்கு வரும் மேசென்ஜெர் புதுப்பிப்புகள் உங்களிடம் வரும் பேஸ்புக் புதுப்பிப்புகள் பின்னர் நீங்கள் எத்தனை விஷயங்களுக்கு பதிலளிப்பீர்கள் பின்னர் வீட்டுப்பாடம் பணிகள் மற்றும் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அது தவிர நீங்கள் செய்ய வேண்டிய தனிப்பட்ட விஷயங்கள் எனவே இந்த அனைத்து விஷயங்கள் நீங்கள் வகை A வகை B அல்லது வகை AB ஆக இருந்தாலும் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தப் போகிறது உங்கள் ஆளுமையைப் பொறுத்து தப்பிக்க முடியாது உங்களுக்கு அதிக மன அழுத்தம் அல்லது குறைந்த மன அழுத்தம் இருக்காது நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகப் போகிறீர்கள் எனவே அதைப் பற்றி தெளிவாக இருங்கள் இப்போது அடுத்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு வகை ஏ அல்லது வகை பி அல்லது ஏபி நபராக இருந்தாலும் சரி நீங்கள் மன அழுத்தத்தைப் பெறப் போகிறீர்கள் என்றால் அதை நீங்கள் எவ்வாறு கையாளுவீர்கள் அதற்கு முன் நாம் கேட்க வேண்டிய மற்றொரு கேள்வி என்னவென்றால் மன அழுத்தம் கெட்டதா அல்லது நல்லதா மன அழுத்தம் என்பது மோசமான ஒன்று எப்போதும் என்று சிலருக்கு இந்த தவறான கருத்து உள்ளது மன அழுத்தம் எப்படி நல்லது என்று மக்கள் நினைக்கிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை உற்சாகப்படுத்த சில அழுத்தங்கள் தேவை உதாரணமாக நீங்கள் ஒரு பேச்சு கொடுக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் உங்கள் தொண்டை வறண்டு போவதை நீங்கள் உணருவது இயல்பானது சில நேரங்களில் நீங்கள் அடிக்கடி கழிவறைக்கு செல்ல விரும்பலாம் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் பேனாவுடன் விளையாடுவதைப் போல உணரலாம் அல்லது உங்கள் கைகள் சென்று உங்களுக்குத் தெரியாமல் உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது செய்யலாம் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் அவ்வளவு சிறப்பாக இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யலாம் இருப்பினும் நீங்கள் லேசான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது ஆனால் அந்த மன அழுத்தமே இந்த போர் விமான பதிலை உங்களிடம் தூண்டுகிறது மேலும் இது உங்களை புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவுகிறது உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் அந்த மன அழுத்தத்தைப் பயன்படுத்தாவிட்டால் மனிதர்களைப் பற்றி மற்றொரு அம்சம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது மனிதன் இயல்பாகவே சோம்பேறி அதாவது மனிதர்கள் பொதுவாக நீங்கள் எந்த வேலையையும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களைத் தூண்டவில்லை என்றால் அவர்கள் சோம்பேறியாக இருப்பார்கள் மிகவும் கடினமாக உழைத்து இவ்வளவு சாதிக்கும் அதிக உந்துதல் கொண்டவர்களைப் பற்றி நீங்கள் கேட்கலாம் உண்மையில் அவர்கள் ஒரு வகையான வளர்ச்சி மனநிலையை உருவாக்கியதால் அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் என்பது உண்மைதான் அவர்கள் சுயமாக யதார்த்தமாக்குவதற்கான வழியில் உள்ளனர் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு தேர்வு கொடுத்தால் வேலை இல்லாமல் இந்த விஷயங்களை உங்களுக்கு வழங்க நான் உங்களை அனுமதிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா நீங்கள் சும்மா இருக்க விரும்புகிறீர்களா எனவே ஒருவரின் இலக்கு ஒரு பொருள்முதல்வாத இலக்கு என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக நான் ஒரு காரை வாங்க விரும்புகிறேன் எனவே இந்த காரை நான் உங்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதுவே உங்கள் வாழ்வின் முடிவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்போது இதுபோன்ற சூழ்நிலைகளில் மனிதன் சோம்பேறியாக இருக்க முனைகிறான் அதைக் கொடுத்த பிறகு நீங்கள் தூண்டவில்லை என்றால் இப்போது நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை என்று சொன்னால் ஆனால் நீங்கள் ஒரு பங்களாவை விரும்பினால் நீங்கள் இப்படி வேலை செய்ய வேண்டும் என் வீட்டில் 16 மணி நேரம் இந்த வேலையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செய்தால் நான் ஒரு பங்களா கொடுக்கப் போகிறேன் எனவே நீங்கள் அந்த நபரை தூண்டுகிறீர்கள் நீங்கள் உண்மையில் அந்த நபரை அதை செய்ய வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு லேசான மன அழுத்தத்தையும் கொடுக்கிறீர்கள் அவர் தன்னைச் சோதிக்க விரும்புவதைப் போல நான் 13 முதல் 16 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா என்னால் இந்த வேலையைச் செய்ய முடியுமா மேலும் 5 ஆண்டுகளுக்குள் இதைச் செய்ய முடியுமா இப்போது மனிதனைப் பற்றி மற்றொரு போக்கு உள்ளது இது பார்கின்சன் விதியில் மிகவும் நேர்த்தியாகக் கூறப்பட்டுள்ளது இது ஒரு வகையான பழமொழியாக மாறிவிட்டது வேலையை முடிக்க கிடைக்கக்கூடிய நேரத்தை நிரப்ப வேலை விரிவடைகிறது என்று அது கூறுகிறது எனவே அதன் அர்த்தம் என்ன உங்களுக்கு ஒரு காலக்கெடு வழங்கப்பட்டால் பணி உள்ளது என்று உங்களுக்குச் சொல்லப்படும் ஆனால் 15 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்போது இந்த பணிக்கு 1 மணி நேரம் மட்டுமே ஆகும் ஆனால் உங்களுக்கு 15 நாட்கள் நேரம் இருப்பதை நீங்கள் அறிந்தவுடன் வேலை நீடிக்கிறது நான் இன்று அதன் ஒரு பகுதியை செய்வேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அடுத்த வாரம் இன்னும் சில பகுதிகளை நான் செய்ய முடியும் பின்னர் 14 ஆம் தேதி இரவு அல்லது 15 ஆம் தேதி காலை வரை நீங்கள் இன்னும் அந்த பணியில் இருப்பீர்கள் எனவே பார்கின்சன் விதியில் பரிந்துரைக்கப்படுவது இதுதான் உங்களிடம் உள்ள வேலை அதை முடிக்க கிடைக்கக்கூடிய நேரம் வரை நீட்டிக்கப்படும் நேரம் சுருக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கூறும்போது எல்லாம் மாறுகிறது உதாரணமாக உங்களுக்கு வழங்கப்படும் எந்த வகையான கால கெடுவுக்கும் இது இறுதி காலக்கெடு என்று உங்களுக்குத் தெரிந்தால் எனவே நீங்கள் முடிந்தவரை வேலையில் விரைவாக செய்ய முயற்சிப்பீர்கள் ஆனால் அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவித சிந்தனை இருந்தால் அவர்கள் காலக்கெடுவை நீட்டிப்பார்கள் மேலும் 15 நாட்கள் கொடுக்கப்படலாம் மேலும் 1 மாதம் கொடுக்கப்படலாம் பின்னர் கிடைக்கும் நேரத்திற்கு ஏற்ப உங்கள் வேலை விரிவடையும் இப்போது நான் இதைச் சொல்ல முயற்சிக்கிறேன் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் வேலை நேரம் குறைக்கப்பட்டால் இது உங்களுக்கு சிறிது மன அழுத்தத்தைத் தரும் வேலை நேரம் விரிவடையும் போது அது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தைத் தராது நீங்கள் அதை கடைசி நிமிடம் வரை தள்ளாவிட்டால் பின்னர் பின்னர் மீண்டும் நீங்கள் சில மன அழுத்தத்தை குவிக்கிறீர்கள் ஆனால் மறுபுறம் வேலை நேரம் குறைக்கப்பட்டால் அது உங்களுக்கு சில மன அழுத்தத்தைத் தருகிறது அந்த மன அழுத்தம் நீங்கள் சரியான நேரத்தில் வேலை செய்ய சாதகமானது அது இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் இயற்பியலில் கூட இதை நீங்கள் அறிவீர்கள் அசைவற்ற நிலையில் ஒரு பொருள் இருக்கிறது எனவே அது மந்தநிலையின் நிலையில் உள்ளது அது மந்தநிலையின் நிலையில் தொடரும் வேறு ஏதேனும் ஒரு பொருள் இணைப்புக்கு வராவிட்டால் ஏதோ ஒன்று வந்து அதைத் தள்ளாவிட்டால் எனவே மந்தநிலையை உடைத்து உங்களை ஓட்டத்திற்குள் கொண்டு செல்வதற்கு மன அழுத்தம் தேவைப்படுகிறது இப்போது உங்களை ஓட்டத்திற்குள் நுழையச் செய்வதற்குத் தேவையான இந்த வகையான மன அழுத்தம் நல்ல மன அழுத்தம் அல்லது யூஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஈயு உண்மையில் நல்லது என்பதற்கான மற்றொரு முன்னொட்டு பின்னர் அது நல்ல மன அழுத்தத்தைக் குறிக்கிறது எனவே மன அழுத்தமும் நல்லதாக இருக்கலாம் பின்னர் அது நேர்மறையாக இருக்கலாம் நான் சொன்னது போல் நீங்கள் மன அழுத்தத்தைப் பெற்றீர்களானால் நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஒரு வகையான சூழ்நிலையில் இருப்பீர்கள் அங்கு நீங்கள் அந்த மன அழுத்தத்தைப் பெறும்போதெல்லாம் சண்டை அல்லது பறக்கும் சூழ்நிலையை எதிர்கொள்வீர்கள் எனவே உடல் எதிர்வினையாற்ற வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் போராட வேண்டும் அல்லது சூழ்நிலையிலிருந்து ஓட வேண்டும் இப்போது இரண்டு நிகழ்வுகளிலும் உடல் அட்ரினலினை ஏற்றும் எனவே இது உங்கள் உடல் உற்பத்தி செய்யும் அந்த ஹார்மோனை சுரக்கிறது மற்றும் நீங்கள் இல்லையெனில் முடித்திருக்காத பணிக்கு கூடுதல் ஆற்றலைத் தருகிறது அதாவது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் அந்த ஹார்மோன் சுரப்பை உருவாக்க மன அழுத்தம் தேவைப்படுகிறது நீங்கள் அதிலிருந்து ஓட விரும்புகிறீர்களோ அல்லது அதைச் செய்ய விரும்புகிறீர்களோ எதுவாக இருந்தாலும் சரி எனவே நீங்கள் சண்டையிட விரும்புகிறீர்களோ அல்லது பறக்க விரும்புகிறீர்களோ இரண்டு வழிகளிலும் அது உங்களுக்கு உதவும் ஆனால் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் நீங்கள் பறக்காமல் சண்டையைத் தேர்வு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் மன அழுத்தம் உங்கள் வேலையில் உறுதியுடன் கவனம் செலுத்தவும் உதவும் எனவே அந்த மன அழுத்தம் இல்லாமல் ஓ நான் சிறிது நேரம் திசைதிருப்பலாம் என்று நீங்கள் உணருவீர்கள் நான் சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்க்க முடியும் ஆனால் ஒரு காலக்கெடுவை முடிப்பதில் மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் அதிக கவனம் செலுத்தி உறுதியுடன் இருப்பீர்கள் உங்களில் சிலர் நீங்கள் 11 வது மணிநேரத்தின் எஜமானர்களாக இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறீர்கள் அதன் அர்த்தம் என்ன 11 வது மணி நேரம் என்பது கடைசி நேரத்தில் வேலை செய்வதைக் குறிக்கும் மொழிவழக்காகும் நீங்கள் 11 வது மணிநேரத்தில் தேர்ச்சி பெற்றவர் என்றால் கடைசி நிமிடத்தில் வேலை செய்வதில் நீங்கள் நிபுணர் இன்னும் சிறந்ததைச் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் பின்னர் கடைசி நேரத்தில் மன அழுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் உள்ளனர் பின்னர் அவர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துவதன் மூலம் சாதிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் அந்த அழுத்தத்தில் கூட அந்த அழுத்தத்தில் கூட ஒரு பிரச்சினையைத் தீர்ப்பதற்கான ஆக்கபூர்வமான வழிகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் இந்த நல்ல மன அழுத்தம் இந்த யூஸ்ட்ரெஸ் உச்ச அனுபவம் என்று நாம் அழைக்கும் உச்சங்களை நீங்கள் அனுபவிக்க உதவியாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் எந்த வகையான நல்ல மன அழுத்தத்தை அனுபவிக்கிறீர்கள் ஒரு வெளிநாட்டில் ஒரு சிறந்த வேலை போன்ற ஒரு வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதும் இங்கிலாந்தில் ஒரு வேலை வேண்டும் என்று கனவு கண்டீர்கள் பின்னர் உங்களுக்கு அது கிடைத்தது எனவே நீங்கள் போகிறீர்கள் இப்போது அது உங்களுக்கு மன அழுத்தத்தைத் தரும் நீங்கள் விசாவைப் பெற வேண்டும் நீங்கள் நல்ல இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் நல்ல உணவைக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நல்ல நண்பர்களை உருவாக்க வேண்டும் புதிய சூழலில் நீங்கள் ஒரு நல்ல பதிப்பை உருவாக்க வேண்டும் இது மன அழுத்தம் ஆனால் இது யூஸ்ட்ரெஸ் இது நேர்மறையானது திருமணம் செய்துகொள்வது ஒரு நேர்மறையான ஒன்றாகும் ஆனால் திருமணம் ஆகும் வரை திருமணத்திற்குப் பிறகு ஒரு புதிய நபருடன் நான் எப்படி இருப்பது ஒரு புதிய சூழலில் நான் எப்படி இருப்பது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு வகையான மன அழுத்தத்தைத் தருகின்றன சுருக்கமாக எந்தவொரு சவாலான இலக்கையும் அடைவது உங்களுக்கு ஒருவித நேர்மறையான மன அழுத்தத்தைத் தரும் குறிப்பாக நீங்கள் சவாலைத் தேர்ந்தெடுத்திருந்தால் பின்னர் அதை உங்கள் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீங்கள் கருதியிருந்தால் இப்போது மோசமான மன அழுத்தம் தான் உங்களுக்கு மன உளைச்சலைத் தருகிறது இப்போது மோசமான மன அழுத்தம் என்ன செய்யும் மோசமான மன அழுத்தம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு கோபத்தைத் தரும் அது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு கவலையைத் தரும் அது உங்களுக்கு பதற்றத்தைத் தரும் மேலும் இது உங்கள் உடல் அல்லது மனதில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது கெட்ட மன அழுத்தத்தால் கடைசி நிமிடத்தில் நீங்கள் வேலை செய்தால் பழமொழி சொல்வது போல் அவசரம் வீணாக்குகிறது பல தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது சில நேரங்களில் அதை முடிக்க மதிப்பிடப்பட்ட நேரத்தை விட அதிகமாக நேரம் நேரம் தேவைப்படும் மற்றும் குறிப்பாக நீங்கள் மேலும் மேலும் மன அழுத்தத்தைப் பெறுவீர்கள் ஒரு வேலையை முழுமையடையாமல் விட்டுவிடுவது அல்லது ஒரு அபூரணமான வேலையை சமர்ப்பிக்கும் அபாயமும் உங்களுக்கு கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உண்மையில் எப்படி செயல்படுவது என்று உங்களுக்குத் தெரியாது மூளை சிந்திக்கவில்லை அது ஒரு வகையான அணுகலாக ஒரு வகையான உந்துதலாக மாறிவிட்டது பின்னர் இந்த வகையான மன அழுத்தம் நான் சொன்னது போல் மீண்டும் வழக்கத்தைத் தொந்தரவு செய்யலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடத் தொடங்குவீர்கள் அல்லது நீங்கள் காலவரையின்றி ஜங்க் உணவை சாப்பிடுவீர்கள் பின்னர் தூக்கத்திலும் உங்களுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும் ஒட்டுமொத்த கட்டுப்பாடற்ற மன அழுத்தம் மனச்சோர்வு மற்றும் பிற உளவியல் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் மக்கள் அதிக மன அழுத்தத்தில் இருப்பதால் தற்கொலை கூட செய்கிறார்கள் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு மாரடைப்பு பக்கவாதம் பைல்ஸ் அல்சர் புற்றுநோய் போன்ற உடல் நலக் கோளாறுகள் அனைத்தும் மோசமான மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படலாம் இப்போது வரவிருக்கும் விரிவுரையில் இதை நாம் எவ்வாறு கையாள முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் நான் முடிப்பதற்கு முன் இரண்டு நல்ல எண்ணங்களுடன் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று ஹான்ஸ் செலி சுட்டிக்காட்டியபடி மன அழுத்தம் நம்மைக் கொல்லவில்லை நமது எதிர்வினை தான் கொள்கிறது எனவே இதை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்று பார்ப்போம் மற்றொரு கருத்து என்னவென்றால் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் மக்கள் உண்மையான இயல்பைக் கண்டறிய இயலாமை உங்கள் பரிசுகளைக் கண்டுபிடித்து அவற்றைப் பின்பற்றுங்கள் நீங்கள் ஒருபோதும் மன அழுத்தத்தை உணர மாட்டீர்கள் நன்றி நான் திரும்பி வருவேன் பின்னர் இதை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்பதைப் பற்றி விவாதிப்போம் வரவிருக்கும் சொற்பொழிவில் நமது ஆளுமையை மேம்படுத்த மன அழுத்தத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் நன்றி